நாம் இப்போது ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷனை பார்ப்போம் அதற்குள் செல்லும் முன்பு நாம் ஒரு பொதுவான கொள்கையை பார்ப்போம் என்னிடம் அன்பவுண்ட் மீடியம் உள்ளது நமக்கு மேக்ஸ்வெல் சமன்பாட்டின் Maxwell's Equation தீர்வு தெரியும் இந்த அன்பவுண்ட் மீடியம் சமன்பாட்டை பின்பற்றும் மற்றும் நமக்கு அதற்கான பிளேன் வேவ் தீர்வும் தெரியும் எந்த வகையான தீர்வு E க்கு கிடைக்கும் E ஒன்றுமில்லை நான் நேரம் சார்ந்ததை புறக்கணிக்க போகிறேன் ஏனென்றால் அதை நாம் ஏற்கனவே கவனித்து உள்ளோம் இது ஒரு பிளேன் வேவ் தீர்வாகும் மற்றும் நீங்கள் அதை பார்க்கலாம் நான் இதைப் பறித்து இதனுள் போட்டால் அதாவது இது ஒரு தீர்வாக ஹெல்ம்ஹோல்டஸ் சமன்பாட்டிற்கு வருகிறது இது ஒரே மாதிரியான திருப்தியை தருகிறது எல்லோரையும் சமாதானப்படுத்தி விட்டது முதல் டெர்ம் நான் டெல் ஸ்கொயரை எடுக்கும்போது எனக்கு கிடைக்கும் அது இரண்டாம் டெர்முக்கு சமம் அங்கே உள்ளது இன்னுமொரு டெரிவேட்டிவ் மைனஸ் ஆகும் மற்றும் அங்கு உள்ளது அதை ரத்து செய்தால் எனக்கு 0 கிடைக்கும் இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இதுதான் தீர்வு என்று நான் இப்போது பின்வரும் கேள்விகளை உங்களிடம் கேட்கிறேன் இதுவும் ஒரு தீர்வா நான் E ஐ அழைத்து அதை சமம் ஆக்குகிறேன் அது k உடைய பங்க்ஷன் ஆகும் நான் என்ன செய்துள்ளேன் நான் ஏம்பிலிடியூடை வேவ் வெக்டரை சார்ந்தது ஆக்குகிறேன் இது வேலை செய்யுமா நான் சற்று மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் ஆனால் பார்க்கலாம் நான் இங்கே இதை மாற்றினால் என்ன நடக்கும் மாணவர் முதல் டெர்ம் என்ன செய்யப் போகிறது பாருங்கள் ஸ்பேஷியல் டெர்ம்ஸ் மீது மட்டும் செயல்படும் ஸ்பேஷியல் டெர்ம்ஸ் என்பது மாணவர் இங்கிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு மைனஸ் கிடைக்குமா மாணவர் சரி இரண்டாம் டெர்ம் என்னவாயிற்று அது ரத்து செய்யப்படுமா மாணவர் வெறுமனே மிகவும் எனக்கு முதல் டெர்ம் கொடுக்கப் போவது ஸ்கொயர் நான் k வை இவ்வாறே எழுதுகிறேன் மாணவர் k x k y k z சரியான வெக்டர் எனக்கு முதல் டெர்ம் கொடுக்கிறது மற்றும் இரண்டாம் டெர்ம் என்னவாயிற்று மாணவர் மைனஸ் j ஸ்கொயர் பை ஆமாம் ஒரு சிறு பிரச்சினை என்னவென்றால் நான் k வை இரண்டு வேரியபுள் ஆப் இன்டேகரேஷனாகவும் மற்றும் கான்ஸ்டன்ட் ஆகவும் இந்த சமன்பாட்டில் பயன்படுத்துகிறேன் அது தவறான யோசனை ஆகவும் இருக்கலாம் அதனால் நான் k வை பயன்படுத்தவில்லை வேறு ஏதாவது பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் இதை p என்று அழைக்கலாம் நான் இப்போது இது திருப்தி அளிப்பதாக கூறலாமா மாணவர் சரி வேறு வேறு மதிப்பான p ஓடு இன்டேகரேட் செய்வதால் எதுவும் நடக்காது இது தீர்வாக இருந்தால் இதுவும் தீர்வாக தான் இருக்கும் இந்த பொதுவான சமன்பாட்டில் இருந்து என்ன விளக்கம் கிடைக்கிறது மாணவர் சூப்பர்போசிஷன் வெவ்வேறு பிளேன் வேவின் சூப்பர்போசிஷன் அதனால் இது சரி ஆம் ஏம்பிலிடியூட் மாறுபடுகிறது இது போரியர் டிரான்ஸ்பார்ம் யோசனையை போன்றது வெவ்வேறு பிளேன் வேவின் சூப்பர்போசிஷனை எடுத்துக்கொள்ளுங்கள் இதன் பின்னால் உள்ள பொதுவான யோசனை என்னவென்றால் எந்த ஒரு பிளேன் வேவும் பிரீ ஸ்பேசில் பயணிக்கும்போது அதை நாம் பிளேன் வேவின் சேகரிப்பாக எழுதலாம் மாணவர் இது எல்லா வெவ்வேறு ஸ்பேஷியல் பிரிகுவென்சியை பிரித்தது போல் உள்ளது ஆம் ஸ்பேஷியல் பிரிகுவென்சி ஒமேகா டீ இல்லை அது ஒன்றுதான் மாணவர் ஆம் மாணவர் ஸ்பேசில் உள்ள சில பங்க்ஷன் அதை பிரிக்கிறது அதை பிரிக்கிறது இந்த பவுண்டரி கண்டிஷனை டிரைவ் செய்ய இது உண்மையில் தேவையில்லை ஆனால் இது ஒரு நல்ல உள்ளுணர்வு இதை நாம் பின்னணியில் வைத்துக் கொள்வோம் நாம் இப்போது பொதுவான வழியில் பயணிக்கும் நம்முடைய வேவிற்கு திரும்ப செல்வோம் ஒரேவிதமான மீடியம் என்று கூறலாம் பிளேன் வேவ் பயணிக்கிறது என்று நமக்குத் தெரியும் நான் போல் செய்கிறேன் எதற்கு சமம் மன்னிக்கவும் மன்னிக்கவும் ஆம் இது மைனஸ் இது முழு வெக்டர்ம் இல்லை சரி இதுவே என்னிடம் உள்ளது உங்களுக்கு தெரியுமா H எந்த பார்ம் என்று மாணவர் H நாட் நமக்கு தெரியும் எந்த வகையான டெர்ம் கர்ல் ஆப் H இடம் உள்ளது இங்குள்ள கர்லுக்கு என்ன வகையான டெர்ம்ஸ் உள்ளது

நான் நான் இந்த எக்ஸ்பிரஸனை இங்கே செய்தால் நான் மதிப்பீடு செய்ய முயற்சித்தால் மற்றும் H இவ்வகை பார்ம் ஆகும் எப்போதெல்லாம் இது சந்திக்கிறதோ அப்போது என்ன நடக்கும் எப்போதெல்லாம் பகுதி இங்கு இருக்கிறதோ இங்கிருந்து வெளியே வரும் அதேபோல் எப்போதெல்லாம் இந்த டெரிவேட்டிவை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் மற்றும் இருக்கும் இந்த பிளேன் வேவுக்கு டெல் கிராஸ் போட்டு நீங்கள் இதை எளிமை படுத்தலாம் இதை நீங்கள் நிறைய நபர்கள் உங்களுடைய முந்தைய EM வகுப்பில் பார்த்திருப்பீர்கள் அந்த பிளேன் வேவிற்கு நான் ஐ கொண்டு மாற்றப் போகிறேன் நான் ஒரு உள்ளுணர்வை மட்டும் அளித்துள்ளேன் நீங்களாகவே இதை கடுமையாக ஓட்டி தீர்வு காணலாம் மாணவர் ஆமாம் ஐயா இதை மேற்கொண்டு நான் மைனஸ் எழுதலாம் நீங்கள் நேரடியாக நாம் என்ன செய்யப்போகிறோம் என்று காணலாம் பிளேன் வேவை திருப்தி செய்த எக்ஸ்பிரஷன் இதுவே ஆகும் இடது கைப்பக்கம் என்ன அங்கு டெரிவேட்டிவ் உள்ளது வலதுகைப் பக்கம் என்ன H ல் இது லீனியரா H லீனியர் தான் அங்கு எந்த ஸ்பெஷல் டெரிவேட்டிவும் இல்லை அங்கு சில கான்ஸ்டன்ட்ஸ் உள்ளது இதுவே 1D ல் உள்ள அடிப்படையான யோசனை ஆகும் பிளேன் வேவால் கீழ்ப்படியபட்ட எக்ஸ்பிரஷன் u வுக்கு விகிதாசாரமானதுஅதே சூழ்நிலை இங்கே நிகழவிருக்கிறது H க்கு விகிதாசாரமானது அங்கே நிறைய வெக்டர்கள் உள்ளது ஆனால் இதுவே நாம் பவுண்டரி கண்டிஷனை டிரைவ் செய்ய அடிப்படையான யோசனை ஆகும் நாம் ஒரு வெக்டரை இங்கு வரைவோம் எவ்வளவு தூரம் என்னுடைய வேவ் பயணம் செய்கிறதோ அவ்வளவு தூரம் E மற்றும் H பிளேன் வேவுக்கு ஆர்த்தோகனல் ஆக செல்லும் ஏதேனும் ஒரு புள்ளியில் நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் கீழ்ப்படிந்ததா என்று என்னிடம் கேட்டால் சரி என்று நான் கூறுவேன் இப்போது நாம் திரும்பச் சென்று எந்த வகையான டெர்மின் மீது நாம் கவலை கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் நாம் கவலை கொள்ள வேண்டிய டெர்ம் இவ்விடம் உள்ளது புள்ளி வைத்த பகுதி ஆகும் TM என்னுடைய தேர்வாகும் நான் என்ன விட்டுள்ளேன் இந்த எக்ஸ்பிரஷனில் இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் இவ்விதமாக மாற்றியும் எழுதலாம் என்னிடம் உள்ளது ஒருவேளை நான் கிராஸ் மற்றும் டாடின் வரிசையை மாற்றினால் என்ன நடக்கும் மாணவர் நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் சைன் இந்த எக்ஸ்பிரஸனை இனி இப்படியும் எழுதலாம் நான் இதை இந்த டாட் கொண்டு எழுதலாமா டாட் சரி இரண்டு மைனஸ் சைன் மற்றும் அதே எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் இது முதலில் இவ்வாறு வரும் மற்றும் n நடுவில் வந்துவிடும் நான் உண்மையாக கவலைப்பட வேண்டிய ஒரு எக்ஸ்பிரஷன் இதுவே ஆகும் இது என்னது இந்த எக்ஸ்பிரஷனை நான் திரும்ப எழுதுகிறேன் இந்த டெர்ம் தான் நான் ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டியவை மற்றவை நான் கவனித்துக் கொள்கிறேன் நான் இங்கு என்ன செய்வேன் இதையே நான் நம்பிக்கையின் அடிப்படை என்று கூறுகிறேன் ஒருவேளை என்னுடைய பவுண்டரி இங்கிருக்கிறது என்று அனுமானித்துக் கொள்கிறேன் அப்போது பிளேன் வேவ் நார்மல் இன்சிடென்ட்டில் அதனை இடித்தால் எந்த வழியில் இருக்கும் இந்த புள்ளி இடப்பட்ட கோடு தான் என்னுடைய பவுண்டரி ஆகும் இந்த பகுதிக்கு உள்ளே இதுவே என்னுடைய வேவ் ஆகும் எவ்வழியே என்னுடைய n ஹேட் மாணவர் நான் என்ன சொல்கிறேன் என்றால் என்னிடம் இந்த புள்ளி இடப்பட்ட கோடு உள்ளது அதுவே கம்ப்யூடேஷனல் டொமைன் ஆகும் என்னிடம் பிளேன் வேவ் உள்ளது இந்த வழியில் அது பயணம் செய்து பவுண்டரியை நார்மலாக இடித்தால் n ஹேட் எந்த வழியில் செல்லும் சரி இது ஒரு சிறப்பு வழக்கு ஆகும் அந்த வழக்கில் நான் இதை மாற்றி அமைக்கிறேன் அந்த வழக்கில் மட்டும் இதை நான் இவ்வாறு எழுதுகிறேன் மற்றும் மீதமுள்ளதை மாற்றுகிறேன் பிளேன் வேவ் ஐ முட்டும் போது உண்மையாகும் இதுவே என்னுடைய ஏனென்றால் சாதாரணமாக நான் என்னுடைய யூனிட் வெக்டரை யூனிட் நார்மல் வெக்டராக மாற்றியுள்ளேன் இதை யாரும் எதிர்க்க முடியாது சரி மாணவர் கூட்டல் இல்லை ஒரே விதமான மீடியம் ஆகும் அதாவது எப்ஸிலோன் r ஸ்பேசினுடைய பங்க்ஷன் கிடையாது பின்னர் நான் பாதுகாப்பாக அனுமானித்துக் கொள்ளலாம் இதனுடைய தீர்வு பிளேன் வேவ் ஆகும் நமக்கு தெரியும் ஒரேவிதமான மீடியத்திற்கு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு இவ்வாறு பிளேன் வேவ்விற்கு தீர்வை கொடுக்கும் மாணவர் இந்த பவுண்டரியில் உள்ளது இந்த பவுண்டரிக்கு பக்கத்தில் இருக்கும் மாணவர் அதாவது வெற்றிடம் இது ஒரு வெற்றிடம் அல்லது ஒரே விதமான மீடியம் தண்ணீர் அல்லது ஏதேனும் பொருள் உங்களிடம் தண்ணீருக்கு அடியில் ரேடார் வேவ் பயணம் செய்கிறது மற்றும் ஆண்டனா தண்ணீருக்கு அடியில் என்று கூறலாம் இதுவே ஒரே விதமான தண்ணீரின் எப்ஸிலோன் ஆகும் எதுவாயினும் நான் முதலில் பேசுவது எனக்கு ஒரு பிளேன் வேவ் வேண்டும் மற்றும் அடுத்தது பிளேன் வேவ் பவுண்டரியை நார்மலாக இடிக்க வேண்டும் நீங்கள் கவனித்தால் நாம் FEM ல் கணக்கீடு செய்யும் போது அங்கு சில சிதறும் பொருள்களும் மற்றும் சுற்றி சில வெற்றிடமும் இருக்கும் பின்னர் கம்ப்யுடேஷனல் டொமைனை முடித்துக்கொள்ளலாம் மாணவர் அது முடிந்தது அங்கு கொஞ்சம் காற்று உள்ளது மாணவர் இது மற்றும் இல்லை நாம் இப்போது என்ன செய்வோம் என்றால் இதுவே என்னுடைய விமானம் என்கின்றேன் என்னுடைய கேள்வி என்னவென்றால் நான் என்னுடைய கம்ப்யுடேஷனல் டொமைனை எங்கு வரைய வேண்டும் அது விமானத்தோடு இறுக்கமாக பொருந்த வேண்டுமா அல்லது சற்று நான் அதை பெரிதாக்கலாமா கணக்கீட்டு ரீதியாக திறமையற்றது ஆனால் என்னுடைய டொமைனை இவ்வாறு ஆக்குவது மிகவும் எளிது நான் இதை செய்தால் நான் அனைத்து பிரீ ஸ்பேஸ் பகுதியையும் டிஸ்கிரீட்டைஸ் செய்ய வேண்டும் மற்றும் இந்த கட்டணத்தையே நான் செலுத்த வேண்டும் மற்றும் என்னென்ன நன்மை மற்றும் தீமை என்பதை சற்று நேரம் கழித்து பார்க்கலாம் நான் இப்போது இதை செய்தால் நான் பவுண்டரியின் அருகே எதையாவது நோக்கினால் பிரீ ஸ்பேஸ் மேக்ஸ்வெலின் சமன்பாட்டை திருப்தி செய்யவேண்டும் பிரீ ஸ்பேஸ் அல்லது ஒரே மாதிரியான ஸ்பேஸ் இருந்தால் பிளேன் வேவ் எனக்கு கிடைக்கும் பிளேனின் தீர்வு செல்லுபடியாகும் ஒருவேளை இந்த இந்த பவுண்டரி நார்மலாக இடித்தால் இந்த எக்ஸ்பிரஷன் சரியானது இதைத்தான் நான் ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷன் அல்லது 1st ஆர்டர் என்கின்றேன் மாணவர் பவுண்டரி அதாவது வெளிப்புறம் பவுண்டரி இல்லை நான் சொல்ல வருவது வெளிப்புற பவுண்டரி ஆகும் மாணவர் வெளிப்புற பவுண்டரி பவுண்டரி கண்டிஷனை உட்கொள்ளும் மாணவர் நாம் ஏன் நாம் ஏன் அதை அங்கு வைக்கிறோம் மாணவர் இல்லை நாம் ஏன் கேள்வி நாம் ஏன் இதை வைக்க வேண்டும் மாணவர் இல்லை நாம் ஏன் r பற்றி கவலைப்பட வேண்டும் நல்லது ஏனென்றால் ஒருவேளை ஸ்பேசின் உடைய பங்க்ஷன் ஆக இருந்தால் எனக்கு பிளேன் வேவ் போன்ற தீர்வு கிடைக்காது நாம் தோராயமாக ஐ ஆக மாற்றுவது செல்லுபடி ஆகாது நான் ஏன் இங்கு உள்ளேன் பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய வலதுகை பக்கத்தில் இந்த எக்ஸ்பிரஷன் ஆக போகிறது வீக் பார்ம் உடைய RHS மாற்றப்பட போகிறது என்னிடம் முன்னாடி என்ன இருந்தது என்னிடம் Tm dot n hat 1 by epsilon r curl of H இருந்தது வேறு என்ன இருந்ததுd1 இதுவே என்னிடம் இருந்தது மற்றும் இதுவே உண்மையான பார்ம் நான் எதைக்கொண்டு மாற்றப் போகிறேன் நான் டாட் கொண்டு முழு எக்ஸ்பிரஸனையும் மாற்றுகிறேன் இது எப்போதும் சரியா மாணவர் இல்லை அது சரியாக இல்லாத போது பதில் இல்லை மாணவர் ஏனென்றால் இது சரியில்லை முதல் விஷயம் சரி இல்லை வேவினுடைய புரோபகேஷன் சமம் இல்லை எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு விமானத்தை பாருங்கள் இன்சிடென்ட் வேவ் இடது கை பக்கம் இருந்து வருகிறது மற்றும் அது விமானத்தை முட்டும் மற்றும் அந்த வேவ் இவ்வழியே செல்லும் இங்கு இருக்கிறது மற்றும் அந்த வேவ் நார்மலாக முட்டவில்லை என்ன தோராயத்தை நான் இங்கு செய்கிறேன் நான் எல்லாம் நார்மலாக முட்டுகிறது என்று எண்ணுகிறேன் ஆனாலும் நான் இந்த எக்ஸ்பிரஸனை இன்னும் பயன்படுத்துகிறேன் இந்த விலையை நான் இந்த எளிமையான பவுண்டரி கண்டிஷனுக்கு செலுத்துகிறேன் நான் இங்கு எழுதியுள்ள எக்ஸ்பிரஷன் மிகவும் எளிமை பிரச்சனை என்னவென்றால் அது நார்மலாக மட்டுமே இன்சிடென்ட் ஆகும் மாணவர் சேமிப்பு ஒருவேளை நான் கம்ப்யுடேஷனல் டொமைனை மிகவும் பெரிதாகிறேன் இது மிக மிக துல்லியமாக மாறும் ஏனென்றால் ஏறக்குறைய நார்மலாக வரத் துவங்கும் பெரிய வட்டத்தைப் பற்றி சிந்தியுங்கள் எது வந்தாலும் அது நார்மலாக வந்து சேரும் ஒரு ஆப்ஜெக்ட்டை கருதுங்கள் ஏதாவது நார்மலாக முட்டவில்லை என்றால் என்ன நடக்கும் ஏனென்றால் இந்த பவுண்டரி கண்டிஷன் சரியில்லை அங்கு கணித பிரதிபலிப்பு இருக்கும் இது இவ்வாறு முட்டினால் என்ன நடக்கும் மற்றும் தோராயமாக்குதல் சிலது வெற்றிடத்திற்கு திரும்பும் நான் இதை பயன்படுத்தினால் இது தவிர்க்க முடியாதது அதனால்தான் நான் இதை இவ்வாறு அழைக்கிறேன் மாணவர் 1st ஆர்டர் 1st ஆர்டர் பவுண்டரி கண்டிஷனை உறிஞ்சிக் கொள்ளும் அதனால் இதை அப்சார்ப்பிங் பவுண்டரி கண்டிஷன் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் அது வெளியே செல்லும் எல்லாவற்றையும் உறிஞ்சுவது போல தோன்றும் மாணவர் எதுவும் பிரதிபலிக்கவில்லை எதுவும் பிரதிபலிக்கவில்லை அதனால் இதை அப்சார்ப்பிங் பவுண்டரி கண்டிஷன் என்று அழைக்கிறோம் அது சரி இல்லை ற்கு சமம் இல்லாதபோது இதைப்பற்றி வேறு என்ன சரியில்லை நல்லது இதுவே முக்கியமான விஷயம் இது நியுமெரிகல் பிரதிபலிப்பை கொண்டு செல்லும் அதனால் பெரிய கம்ப்யுடேஷனல் டொமைன் இருக்கும் நீங்கள் இந்த k வை மேம்படுத்த விரும்பினால் இதை நாம் இங்கு செய்யக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் இதை மேம்படுத்த மாணவர் மாற்று மாணவர் வடிவ அளவு வடிவ அளவை மாற்றுங்கள் அளவு எப்போதும் நார்மல் இன்ஸிடெண்டல் பிரதிபலிக்கும் அது சற்று கடினமாக இருக்கும் ஒரு வேளை நான் குறிப்பிட்ட ஒரு பொதுவான தீர்வை எழுதினால் எனக்கு துல்லியமாக அதனுடைய வடிவத்தின் தோற்றம் தெரியாது எடுத்துக்காட்டாக நாம் என்ன செய்கிறோம் நாம் பிரதிபலிப்பை 0 வுக்கு திணிக்கிறோம் 1 அங்குலத்தில் இரண்டாம் பவுண்டரி கண்டிஷன் நம் பிரதிபலிப்பை இரண்டாம் அங்குலத்தில் 0 வாக அனுமதிக்கும் 3 ஆர்டர் 3 அங்குலத்தில் அனுமதிக்கும் கணித பார்ம் மிக மிக கடினம் ஆகிக் கொண்டிருக்கும் மற்றும் நீங்கள் ஹையர் ஆர்டர் பவுண்டரி கண்டிஷனின் மேத்தமேட்டிக்கல் பார்மை பார்த்தால் நீங்கள் 1st ஆர்டர் பவுண்டரி கண்டிஷனை உணர்ந்து கொள்வீர்கள் மற்றும் அதற்கான விலையை டொமைனை பெரிதாக்கி செலுத்துங்கள் இதுவே மிக மிக பொதுவாக பயன்படுத்தும் பவுண்டரி கண்டிஷன் ஆகும் உன்னுடைய முதல் கோடு இம்பிளிமெண்ட் செய்ய இது மேலே வேலை செய்யும் பின்னர் நீங்கள் இதை ஹையர் ஆர்டர் பவுண்டரி கண்டிஷனில் இம்பிளிமெண்ட் செய்ய முயற்சியுங்கள் அப்சர்பிங் என்ற வார்த்தை சற்று தவறாக வழிநடத்துகிறது என்ன நடக்கிறது என்றால் நாம் வேவிற்கு ஒரு கண்டிஷனை சிமுலேட் செய்து அதை பிரதிபலிக்காமல் செய்ய வேண்டும் அதுவே நம்முடைய உண்மையான குறிக்கோள் ஏனென்றால் இந்த எக்ஸ்பிரஷன் பிளேன் வேவால் மதிக்கப்படுகிறது மற்றும் நான் ஒரு மேத்தமேட்டிக்கல் பவுண்டரியை வரைந்தால் எதுவும் திரும்ப வராது ஏனென்றால் அந்த சமன்பாட்டை எனக்கு அறிவியல் கொடுத்துள்ளது மாணவர் அதனால் தான் அது அவ்வாறு கருதுகிறதுஎன்னிடம் சரியான அப்சர்வர் இருக்கிறது ஏதாவது உறிந்து கொள்ளும் மற்றும் எதையும் பிரதிபலிக்காது அதனால் இதனை சில மக்கள் அப்சர்பிங் பவுண்டரி கண்டிஷன் என்று அழைக்கிறார்கள் மாணவர் அவர்கள் அது மதிக்கப்பட்டது என்று கூறுவார்கள் மற்றும் உங்களுக்கு தெரியாது வெளியில் என்ன உள்ளது என்று மற்றும் எதுவும் திரும்ப வராது எதுவும் திரும்ப வராது ஒருவேளை நான் உள்ளே அமர்ந்து இருந்தால் நான் இங்கே பார்வையாளராக நின்றிருந்தால் வேவ் சென்றுவிடும் திரும்ப வராது இதைப் பற்றி எது ஒரு வழி யோசனை இது உறிஞ்சி விடும் அதனால் தான் அப்சர்பிங் பவுண்டரி கண்டிஷன் என்னும் வார்த்தை